வணக்கம் எனவே இன்று நாம் அனாலோகஸ் ஒத்த அமைப்பு என்ற பாடத்தின் கடைசி தலைப்பைத் தொடங்குவோம் அனாலோகஸ் ஒத்த அமைப்பு என்றால் என்ன என்று பார்ப்போம்

எனவே கட்டுப்பாட்டு அமைப்பின் அனாலிசிஸ் மற்றும் வடிவமைப்பில் மிக முக்கியமான பணிகளில் ஒன்று அமைப்பின் கணித மாடலிங் ஆகும் இப்போது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டு முறைகள் மற்றும் ஸ்டேட் வெறியபிள் முறை ஆகிய லீனியர் அமைப்பை மாடலிங் செய்வதற்கான இரண்டு மிகவும் பொதுவான முறைகளைப் படித்தோம் எனவே இந்த இரண்டையும் நாம் விவாதித்தோம் இப்போது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டு முறை லீனியர் நேரம் மாறாத அமைப்புகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் அதே சமயம் ஸ்டேட் ஈக்குவேஷன்கள் லீனியர் மற்றும் நான் லீனியர் அமைப்புக்கு பயன்படுத்தப்படலாம் இப்போது கட்டுப்பாட்டு அமைப்பு எலக்ட்ரிக்கல் மட்டுமல்ல இயந்திர வெப்ப திரவம் நியூமேடிக் மற்றும் பிற எலக்ட்ரிக்கல் சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்கள் போன்ற பல்வேறு கூறுகளையும் உள்ளடக்கியதாக இருக்கலாம் எனவே இந்த தொகுதியில் நாம் என்ன செய்வோம் இந்த டைனமிக் அமைப்புகளின் அடிப்படை பண்புகளை நாம் அனாலிசிஸ் செய்வோம் அவை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்கள் விஷயத்தில் நாம் பார்த்த ஒத்த கணித மாதிரிகளைக் குறிக்கும் எனவே இயந்திரவியல் மாடலிங்கை தொடர்வதற்கு முன்பாக அனாலோகஸ் அமைப்பு என்றால் பொருள் என்ன என்பதைப் புரிந்து கொள்வோம் இப்போது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்கள் விஷயத்தில் நாம் பார்த்த ஒரே கணித மாதிரியால் அமைப்புகளைக் குறிக்க முடியும் ஆனால் அவை இயற்பியல் ரீதியாக வேறுபட்டவை எனவே அதனால்தான் அவை அனாலோகஸ் அல்லது ஒப்புமை அமைப்பு என்று அழைக்கப்படுகின்றன எனவே அனாலோகஸ் அமைப்புகள் அதே டிஃபரன்ஷியல் அல்லது இண்டெக்ரோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்கள் அல்லது ட்ரான்ஸ்பர் செயல்பாடுகளால் விவரிக்கப்படுகின்றன எனவே அனாலோகஸ் அமைப்புகள் என்பவை நீங்கள் காணும் ஒரே கணித குறிப்பீடு உடையதும் ஆனால் இயற்பியல் ரீதியாக அவை ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வையும் ஆன அமைப்புகளாகும் எனவே அனாலோகஸ் அமைப்பு ஏன் முக்கியமானது எனவே பின்வரும் 2 காரணங்களால் அனாலோகஸ் அமைப்பு என்ற கருத்து நடைமுறையில் பயனுள்ளதாக இருக்கும் முதலாவதாக ஒரு இயற்பியல் அமைப்பை விவரிக்கும் இந்த ஈக்குவேஷனின் தீர்வு மற்றொரு துறையில் உள்ள அனாலோகஸ் அமைப்புக்கு நேரடியாகப் பயன்படுத்தப்படலாம் இப்போது இரண்டாவது நன்மை என்னவென்றால் இயந்திரவியல் அல்லது ஹைட்ராலிக் அல்லது நியூமேடிக் அமைப்பை உருவாக்குவதற்கும் அதை படிப்பதற்கும் பதிலாக ஒரு வகை அமைப்பு வேறு எந்த அமைப்பையும் விட சோதனை ரீதியாக கையாள எளிதானது அதன் எலக்ட்ரிக்கல் அனாலோகஸ்களை நாம் கட்டமைத்து ஆய்வு செய்யலாம் இது சோதனை ரீதியாக நிர்வகிக்க மிகவும் எளிதானது எனவே இந்த விஷயத்தில் மற்ற அமைப்புகளைப் படிக்கும்போது அவை எவ்வாறு கணித ரீதியாக மாதிரியாக இருக்க முடியும் என்பதையும் அந்த அமைப்பின் எலக்ட்ரிக்கல் அனாலோகஸ்களை நாம் உருவாக்க முடியும் என்பதையும் அறிந்து கொள்வது நாம் பெறும் நன்மையாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட மாதிரியின் எந்தவொரு இயற்பியல் கட்டமைப்பும் இல்லாமல் அமைப்பை பகுப்பாய்வு செய்யலாம் இப்போது முதலில் இயந்திர அமைப்புகளின் மாடலிங் கை புரிந்துகொள்வோம் எனவே இயந்திர அமைப்புகள் ஒட்டுமொத்த மாஸ்களின் அமைப்புகளாக வடிவமைக்கப்படலாம் அல்லது நீங்கள் கடினமான பொருட்கள் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ்கள் என்று சொல்லலாம் அல்லது தொடர்ச்சியான மாஸ் அமைப்பை நீங்கள் காணலாம் டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் அமைப்புகள் பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனால்களால் வடிவமைக்கப்படுகின்றன அதேசமயம் ஒட்டுமொத்த மாஸ்கள் சாதாரண டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனால்களால் குறிக்கப்படுகின்றன இப்போது கிட்டத்தட்ட எல்லா அமைப்புகளும் தொடர்ச்சியாக இருக்கின்றன ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஒட்டுமொத்த மாஸ் மாதிரியுடன் அவற்றை தோராயமாக மதிப்பிடுவது எளிது எனவே அதனால்தான் அந்த அமைப்புகளின் மாதிரிகளைக் குறிக்க சாதாரண டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களைப் பயன்படுத்தலாம் இப்போது மாஸ் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் டிரான்ஸ்லேஷனல் இயக்கத்தின் கைனட்டிக் ஆற்றலை சேமிக்கும் ஒரு தனிமத்தின் பண்பாக மாஸ் கருதப்படுகிறது இப்போது மாஸ் என்பதை எலக்ட்ரிக் நெட்வொர்க்கின் இன்டக்டன்ஸ் க்கு அனாலோகஸ் ஆனது என்றும் நாம் சொல்லலாம் W என்பது பொருளின் எடை என்றால் மாஸ் M என்பதை M w g என்று கொடுக்கலாம் g என்றால் என்ன g என்பது ஈர்ப்பு விசையால் பொருளின் ஃப்ரீ ஃபால் ன் ஆக்ஸெலரேஷன் ஆகும் இது g என்பது வினாடி சதுரத்திற்கு 32 174 அடிக்கு சமம் அல்லது நீங்கள் SI அலகில் கணக்கிட்டால் வினாடி ஸ்கொயருக்கு 9 8066 மீட்டர் ஆக இருக்கும் இப்போது முதலில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட லீனியர் உறுப்புகளைக் கொண்ட அமைப்பின் மாதிரியை உருவாக்குவதன் மூலமும் பின்னர் நியூட்டனின் இயக்க விதிகளை ஃப்ரீ பாடி வரைபடத்தில் பயன்படுத்துவதன் மூலமும் லீனியர் கணித அமைப்புகளின் ஈக்குவேஷன்கள் எழுதப்படுகின்றன ஃப்ரீ பாடி வரைபடம் என்றால் என்ன ஃப்ரீ பாடி வரைபடம் என்றால் நீங்கள் உறுப்பின் முக்கிய பகுதியை எடுத்து அந்த பகுதி அல்லது மாஸ் ல் பயன்படுத்தப்படும் ஃபோர்ஸ் களைக் காட்டுங்கள் எனவே இப்போது இயந்திரக் கூறுகளின் கருத்தை பல்வேறு பரிமாணங்களில் விவரிக்கலாம் அல்லது டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல் அல்லது இரண்டின் கலவையாக நாம் கூறலாம் இயந்திரவியல் அமைப்புகளின் இயக்கத்தை நிர்வகிக்கும் ஈக்குவேஷன்கள் நியூட்டனின் இயக்க விதிகளிலிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே அதை எவ்வாறு விவரிக்கிறோம் என்று பார்ப்போம் எனவே டிரான்ஸ்லேஷனல் இயக்கம் என்பதை ஒரு நேரான அல்லது வளைந்த பாதையில் நடக்கும் இயக்கம் என வரையறுக்கப்படுகிறது என்று நாம் கூறலாம் டிரான்ஸ்லேஷனல் இயக்கத்தை விவரிக்கப் பயன்படுத்தப்படும் வெறியபிள்கள் ஆக்ஸெலரேஷன் வெலாசிட்டி மற்றும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எனவே இது நியூட்டனின் இயக்க விதிகளை நிர்வகிக்கிறது இது ஒவ்வொரு திசையிலும் ஒரு கடினமான பொருளில் செயல்படும் வெளி ஃபோர்ஸ் களின் இயற்கணித தொகை பொருளின் மாஸ் மற்றும் அதே திசையில் அதன் ஆக்ஸெலரேஷன் இவற்றின் பெருக்கு தொகைக்கு சமம் என்று கூறுகிறது எனவே நியூட்டனின் இயக்க விதிகளை நாம் குறிப்பிடும்போது பொருளின் மீது செயல்படுத்தப்படும் ஃபோர்ஸ் களின் மொத்த தொகை என்று நாம் சொல்கிறோம் இங்கு என்பது மாஸ் மற்றும் என்பது கருதப்படும் திசையில் இருக்கும் ஆக்ஸெலரேஷன் ஆகும் இப்போது மாஸ் M உள்ள பொருளின் மீது ஃபோர்ஸ் செயல்படும்போது நாம் பார்த்த விதிக்காக நீங்கள் எழுதக்கூடிய ஈக்குவேஷனில் இது குறியீடு M இன் நிறை என்று கருதப்படுகிறது இயக்கத்தின் திசை இந்த திசையில் என்றும் ஃபோர்ஸ் என்றும் சொல்கிறோம் எனவே நீங்கள் என்ன எழுத முடியும்

என்பது ஆக்ஸெலரேஷன் என்பது லீனியர் வெலாசிட்டி மற்றும் என்பது மாஸ் ன் இடப்பெயர்ச்சி ஆகும் இப்போது மாஸ் உடன் கூடுதலாக லீனியர் டிரான்ஸ்லேஷனல் இயக்கத்திற்கு பின்வரும் அமைப்பு கூறுகளும் ஈடுபட்டுள்ளன அந்த கூறுகள் என்ன ஒன்று லீனியர் ஸ்ப்ரிங் எனவே லீனியர் ஸ்ப்ரிங் என்பது உண்மையான ஸ்ப்ரிங் ன் மாதிரி அல்லது கேபிள் அல்லது பெல்ட்டின் இணக்கம் ஆகும் எனவே இது நிலை ஆற்றலை சேமிக்கும் ஒரு உறுப்பு எனவே நாம் எவ்வாறு குறிப்பிடுவோம் நாம் என்று குறிப்போம் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தால் K என்பது ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி இதை நாம் பொதுவாக ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்று அழைக்கிறோம் பின்னர் அது இடப்பெயர்ச்சிக்கு நேரடியாக விகிதாசாரமாகும் எனவே ஃபோர்ஸ் எனவே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்பதை ஒரு ஸடிஃப்நெஸ் கான்ஸ்டன்ட் என்றும் அழைக்கிறோம் எனவே மேலே உள்ள இந்த ஈக்குவேஷனில் ஸ்ப்ரிங் ன் மீது செயல்படுத்தப்படும் ஃபோர்ஸ் ஆனது இடப்பெயர்ச்சிக்கு நேரடியாக விகிதாசாரமாக இருப்பதைக் குறிக்கிறது அல்லது பொருளின் சிதைவை நாம் கூறலாம் ஒரு லீனியர் ஸ்ப்ரிங் உறுப்பைக் குறிக்கும் மாதிரி அடிப்படையில் மேலே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளது இப்போது ஸ்ப்ரிங் ஆனது சில டென்ஷன் T உடன் முன்பே ஏற்றப்பட்டால் முந்தைய ஈக்குவேஷன் ஐ என்ற இப்போது அந்த மாஸ் நகர்வைக் காணும்போது ஃபிரிக்சன் ம் படத்தில் வருவதைக் காண்பீர்கள் எனவே டிரான்ஸ்லேஷனல் இயக்கத்திற்கான ஃபிரிக்சன் என்ன இரண்டு இயற்பியல் கூறுகளுக்கு இடையில் ஒரு இயக்கம் அல்லது இயக்கத்திற்கான போக்கு இருக்கும் போதெல்லாம் ஃபிரிக்சனல் ஃபோர்ஸ்கள் இருக்கும் இப்போது இயற்பியல் அமைப்புகளில் எதிர்கொள்ளும் ஃபிரிக்சனல் ஃபோர்ஸ் கள் பொதுவாக இயற்கையில் லீனியர் அல்லாதவை இரண்டு தொடர்பு மேற்பரப்புகளுக்கு இடையிலான ஃபிரிக்சனல் ஃபோர்ஸ் களின் சிறப்பியல்பு மேற்பரப்புகளின் கலவை மற்றும் மேற்பரப்புகளுக்கு இடையிலான அழுத்தம் மற்றும் மற்றவைகளிடையே அவற்றின் ரிலேட்டிவ் வெலாசிட்டி போன்ற காரணிகளைப் பொறுத்தது எனவே ஃபிரிக்சனல் ஃபோர்ஸ் ன் சரியான கணித விளக்கம் என்பது கடினமானது எனவே நாம் என்ன செய்வது நாம் பொதுவாக 3 வெவ்வேறு வகையான ஃபிரிக்சன்களுடன் தோராயமாக மதிப்பிடுகிறோம் நாம் அவைகளை என்னவென்று அழைக்கிறோம் நாம் அவற்றை விஸ்கஸ் ஃபிரிக்சன் ஸ்டேட்டிக் ஃபிரிக்சன் மற்றும் கூலொம்ப் ஃபிரிக்சன் என்று அழைக்கிறோம் இப்போது விஸ்கஸ் ஃபிரிக்சன் என்றால் என்ன விஸ்கஸ் ஃபிரிக்சன் என்பது பயன்பாட்டு ஃபோர்ஸ் மற்றும் வெலாசிட்டி க்கு இடையிலான ஒரு லீனியர் உறவை கொண்ட ரீட்டார்டிங் ஃபோர்ஸ் ஐ குறிக்கிறது திட்ட வரைபடத்தில் படத்தில் டாஷ்பாட் இருக்கும் எனவே இந்த படத்தை நீங்கள் கண்டால் நாம் டாஷ்பாட் மூலம் விஸ்கஸ் ஃபிரிக்சன் ஐக் குறிக்கிறோம் மற்றும் நிலையான மதிப்பு B ஆகும் பின்னர் ஃபோர்ஸ் என்பது விஸ்கஸ் ஃபிரிக்சனல் கோஎபிசியன்ட் இப்போது அடுத்தது ஸ்டேட்டிக் நிலையான ஃபிரிக்சன் ஸ்டேட்டிக் ஃபிரிக்சன் ஆரம்பத்தில் இருந்து இயக்கத்தைத் தடுக்கும் போக்குடைய ரீட்டார்டிங் ஃபோர்ஸ் ஐ குறிக்கிறது எனவே இது பொருளானது நிலையானதும் ஆனால் நகரும் போக்கை கொண்டிருப்பது மான நிலையில் மட்டுமே இருக்கும் ஃபிரிக்சனல் ஃபோர்ஸ் என வரையறுக்கப்படுகிறது ஃபிரிக்சன் ன் அடையாளம் இயக்கத்தின் திசையையோ அல்லது வெலாசிட்டி ன் ஆரம்ப திசையையோ சார்ந்துள்ளது இந்த இயக்கம் தொடங்கியதும் ஸ்டேட்டிக் ஃபிரிக்சனல் ஃபோர்ஸ் மறைந்துவிடும் மற்ற ஃபிரிக்சன்கள் பொறுப்பேற்கும் இப்போது மூன்றாவது ஃபிரிக்சன் வகை கூலொம்ப் ஃபிரிக்சன் ஆகும் கூலொம்ப் ஃபிரிக்சன் என்பது ஒரு ரீட்டார்டிங் ஃபோர்ஸ் ஆகும் இது வெலாசிட்டி ன் மாற்றத்தை பொறுத்து நிலையான ஆம்ப்ளிடியூட் களைக் கொண்டுள்ளது ஆனால் ஃபிரிக்சனல் ஃபோர்ஸ் ன் அடையாளம் வெலாசிட்டி ன் தலைகீழ் திசையுடன் மாறுகிறது இப்போது நாம் விவாதித்த இந்த மூன்று வகையான ஃபிரிக்சன்கள் இயற்பியல் அமைப்புகளில் நாம் காணும் ஃபிரிக்சன் நிகழ்வுகளை விவரிக்க வடிவமைக்கப்பட்ட நடைமுறை மாதிரி ஆகும் இப்போது இது பொதுவாகப் பயன்படுத்தப்படும் எந்திரவியல் அமைப்பு பண்புகளை நீங்கள் காணக்கூடிய அட்டவணையாகும் அவற்றுடன் தொடர்புடைய SI அலகு மாஸ் ஐ போல நாம் பொதுவாக பெரிய M ஆல் குறிக்கப்படுகிறது மற்றும் மாஸ் ற்கான SI அலகு கிலோகிராம் ஆகும் தூரத்திற்கு நாம் பொதுவாக சிறிய y என்று கூறுகிறோம் இது மீட்டரில் குறிக்கப்படுகிறது வெலாசிட்டி சிறிய v மற்றும் SI அலகு மீட்டர்விநாடி ஆகும் இதேபோல் ஆக்ஸெலரேஷன் சிறிய a உடன் குறிக்கப்படுகிறது மற்றும் SI அலகு மீட்டர் விநாடி ஸ்கொயர் meter second sqaure ஆகும் ஃபோர்ஸ் என்பதை சிறிய f உடன் நாம் குறிப்பிடுகிறோம் சில நேரங்களில் பெரிய எஃப் பயன்படுத்தப்படுவதையும் SI அலகு நியூட்டன் என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் நாம் பார்த்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பெரிய K ஆல் குறிக்கப்படுகிறது மற்றும் SI அலகு நியூட்டன்மீட்டர் Newtonmeter ஆகும் இப்போது பார்த்த விஸ்கஸ் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் பெரிய B உடன் குறிக்கப்படுகிறது மற்றும் விஸ்கஸ் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் ன் SI அலகு நியூட்டன்மீட்டர்விநாடி ஆகும் இப்போது நாம் தற்போது விவாதித்த இயந்திரவியல் மாதிரியை ஒரு உதாரணத்தின் புரிந்துகொள்வோம் இப்போது கீழே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள மாஸ் ஸ்ப்ரிங் ஃபிரிக்சன் அமைப்பை கருத்தில் கொள்வோம் இதில் சம்பந்தப்பட்ட லீனியர் இயக்கம் கிடைமட்ட திசையாகும் எனவே மாஸ் கிடைமட்ட திசையில் நகர்கிறது எனவே இது என குறிப்பிடப்படுகிறது எனவே இடப்பெயர்வு கிடைமட்ட திசையில் இருக்கும் எனவே இது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஐ கொண்ட ஸ்ப்ரிங்கைக் கொண்டிருக்கிறது ஃபிரிக்சன் ஐ டேஷ்பாட் ஆல் நீங்கள் குறிக்கிறீர்கள் மேலும் விஸ்கஸ் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் ஐ என கருதுகிறோம் என்பது மாஸ் மீது பயன்படுத்தப்படும் ஃபோர்ஸ் ஆகும் இப்போது நீங்கள் அமைப்பின் ஃப்ரீ பாடி வரைபடத்தை உருவாக்கினால் நீங்கள் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள் மாஸ் எம் இருக்கும் இந்த மாஸ் ன் மீது ஃபோர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது நாம் ஸ்ப்ரிங் ஃபிரிக்சன் அல்லது ஸ்ப்ரிங் டென்ஷன் என்றோ சொல்ல வேண்டும் எனவே நாம் அதை என்று குறிப்பிடுகிறோம் விஸ்கஸ் ஃபிரிக்சன் ஐ நாம் மாஸ் இந்த திசையில் நகர்வதற்கு ஃபோர்ஸ் பொறுப்பானதாக இருக்கிறது இப்போது அமைப்பின் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் என்ற ஈக்குவேஷன் ஐ தொகுத்தால் நாம் என்ன எழுத முடியும் நாம் f ஐ எழுதலாம் எனவே இந்த இரண்டும் எதிரெதிர் திசையில் இருப்பதால் இந்த திசையில் பயன்படுத்தப்படும் ஃபோர்ஸ் இதுதான் நாம் என்ன எழுத முடியும்

எனவே f என்பது மாஸ் ன் மீது பயன்படுத்தப்படும் நிகர ஃபோர்ஸ் கழித்தல் விஸ்கஸ் ஃபிரிக்சன் என்ற பிசுபிசுப்பு உராய்வு கழித்தல் ஸ்ப்ரிங் டென்ஷன் இது பொருளின் ஆக்ஸெலரேஷன் பொறுப்பான நிகர ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது இப்போது மேலே உள்ள ஈக்குவேஷன் ஐ மிக உயர்ந்த வரிசை டெரிவேட்டிவ் சொல்லை மீதமுள்ள சொற்களுடன் ஒப்பிடுவதன் மூலம் ஏற்பாடு செய்வோம் நாம் என்ன எழுத முடியும் நாம் என எழுதலாம் இப்போது மற்றும் ஆகியவை முறையே வெலாசிட்டி மற்றும் ஆக்ஸெலரேஷன் ஆகியவற்றைக் குறிக்கின்றன எனவே முந்தைய சமன்பாட்டை நீங்கள் என எழுதலாம் இப்போது என்பது வெளியீடு மற்றும் என்பது அமைப்பின் உள்ளீடாகக் கருதப்படுகிறது இப்போது பூஜ்ஜிய ஆரம்ப நிலைமைகளை நீங்கள் கருத்தில் கொண்டால் ஈக்குவேஷனின் இருபுறமும் லாப்லேஸ் உருமாற்றத்தை பூஜ்ஜிய ஆரம்ப நிலைமைகளுடன் எடுத்துக்கொள்வதன் மூலம் Y மற்றும் F க்கு இடையிலான ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைப் பெறலாம் எனவே இதன் லாப்லேஸ் உருமாற்றத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் என்ன எழுத முடியும் இது ஆக இருக்கும் நீங்கள் தற்சமயம் கருத்தில் கொண்ட இயந்திரவியல் அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாடாக இதையே நீங்கள் பெறுகிறீர்கள் எனவே இதை நீங்கள் பார்த்தால் அது எலக்ட்ரிக்கல் அமைப்புகளின் விஷயத்தில் நாம் பார்த்ததைப் போன்றது எனவே இந்த இயந்திரவியல் அமைப்பின் விஷயத்தில் நாம் பார்த்த அதே ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கொண்ட சில எலக்ட்ரிக்கல் அமைப்புக்கு நாம் இப்போது விவாதித்த இயந்திரவியல் அமைப்பு அனாலோகஸ் ஆக இருக்கிறது ஒத்திருக்கிறது என்று நீங்கள் கூறலாம் இப்போது தொகுதி வரைபடத்தின் உதவியுடன் நீங்கள் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள் எனவே நீங்கள் ஈக்குவேஷன் ஐக் கண்டால் ஈக்குவேஷன் ஆகும் இப்போது நீங்கள் லாப்லேஸ் உருமாற்றத்தை எடுத்துக் கொண்டால் அது ஆக மாறும் இப்போது Y வெளியீடு மற்றும் F உள்ளீடு ஆகும் எனவே சிக்னல் ஓட்ட வரைபடத்தின் உதவியுடன் நீங்கள் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள் எனவே நீங்கள் குறிப்பிட்ட ஈக்குவேஷன் ஐக் கண்டால் வெளியீடு என்றால் என்பது என்பது ஆகும் எனவே நீங்கள் இப்போது என்ன செய்ய முடியும் இந்த குறிப்பில் வெளியீடு என்ன என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த குறிப்பில் y டாட்M ஆக இருக்கும் இப்போது இதை நீங்கள் தொகுக்கிறீர்கள் நீங்கள் எவ்வாறு தொகுப்பீர்கள் நீங்கள் f K y B y டாட் 1M என தொகுக்கும் போது உங்களுக்கு y டபுள் டாட் கிடைக்கும் எனவே நீங்கள் fM kM M இந்த குறிப்பிட்ட ஈக்குவேஷன் ஐ நீங்கள் காண்பீர்கள் எனவே y மற்றும் y இன் குறிப்பிட்ட மதிப்புகளை அஸ்ஸைன் செய்வதன் உதவியால் நாம் இப்போது பார்த்த ஈக்குவேஷன் ஐ சிக்னல் ஓட்ட வரைபடத்தின் உதவியுடன் குறிப்பிடலாம் என்பதை நீங்கள் எளிதில் கண்டுபிடிக்கலாம் எனவே இயந்திரவியல் அமைப்பின் விஷயத்தில் நாம் எழுதிய சமன்பாட்டின் உதவியுடன் நீங்கள் சரிபார்க்க முடியும் இப்போது அடுத்து ஸ்டேட் வெக்டாரைப் பயன்படுத்தி ஸ்டேட் ஈக்குவேஷன் ஐயும் பயன்படுத்தலாம் ஆகவே ஸ்டேட் ஈக்குவேஷன் ஐ என்று சொல்கிறோம் உங்கள் ஈக்குவேஷன்

இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஸ்டேட் வெறியபிள்கள் ஐ வரையறுக்க வேண்டும் நாம் என வரையறுப்போம் எனவே நீங்கள் என்ன எழுத முடியும்

எனவே இது நமக்கு கிடைத்த அணி A ஐத் தவிர வேறில்லை F க்கு உங்களிடம் என்ற ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே உள்ளது இது க்கு எதிராக வருகிறது எனவே உங்களிடம் ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே இருக்கும் எனவே அது 0 மற்றும் 1 ஆகும் இது உங்களுக்கு கிடைத்த A இது B ஆகும் இந்த விஷயத்தில் நீங்கள் அடிப்படையில் பெற்றிருக்கிறீர்கள் நாம் எழுதும் போது 1 M ஐ எழுதலாம் அல்லது நீங்கள் M ஐ வெளியே எடுக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் M ஐ வெளியே எடுக்கும்போது அது f M ஆக மாறும் மற்றும் உறுப்புகள் 0 1 ஆக இருக்கும் எனவே என்பது உங்கள் வெளியீட்டு சமன்பாடு எனவே நீங்கள் எனவும் எழுதலாம் இதை வெளியீட்டு ஈக்குவேஷனாக நீங்கள் பெற்றுள்ளீர்கள் மற்றும் இதுதான் உங்களுக்கு ஸ்டேட் ஈக்குவேஷனாக கிடைத்துள்ளது எனவே ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டு முறையின் உதவியுடன் இயந்திரவியல் அமைப்பையும் குறிப்பிடலாம் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளலாம் அல்லது அதற்கு இணையான தொகுதி வரைபடத்தை உருவாக்கலாம் அல்லது நீங்கள் சிக்னல் ஓட்ட வரைபடமாக மாற்றலாம் அல்லது அதை நீங்கள் ஸ்டேட் ஈக்குவேஷன் வடிவத்தில் குறிப்பிடலாம் எனவே நம்மிடம் இருந்த இயந்திரவியல் உள்ளீடு தொடர்பான விவாதத்துடன் நமது இன்றைய அமர்வை முடித்துக் கொள்கிறோம் நாம் நமது விவாதத்தைத் தொடர்கிறோம் மேலும் இந்த அமைப்பின் வேறு சில இயந்திரவியல் பண்புகளைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் மேலும் அந்த அமைப்புகளின் கணிதவியல் மாதிரிகளை உருவாக்குவோம் பின்னர் இறுதியாக எலக்ட்ரிக்கல் மற்ற இயந்திரவியல் மற்றும் பிற வகை அமைப்புகளுடன் ஒப்பிடுவோம்